காற்று நிறை என்ற கருத்தை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் காற்று நிறை குணகம் இது தகுதியின் முக்கியமான நபராகும் இது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு அல்லது இன்சோலேஷன் திசையன் கடந்து செல்லும் பாதையின் நீளம் குறித்த ஒரு கருத்தை உங்களுக்கு அளிக்கிறது எனவே இந்த பாதை நீளம் நாள் ஆண்டு நேரம் மற்றும் இட புவியியல் ஆகியவற்றிலிருந்து வேறுபடும் இதன் அடிப்படையில் விழிப்புணர்வின் அளவும் மிகவும் இருந்தது இது தட்பவெப்ப நிலை குறித்து எந்த யோசனையும் தரவில்லை அல்லது காலநிலை நிலையைப் பயன்படுத்தவில்லை என்றாலும் சூரிய ஒளி கதிர்கள் அல்லது வளிமண்டல நீளத்தின் அளவைப் பற்றிய ஒரு கருத்தை உங்களுக்குத் தர இது உச்சநிலை கோணச் சொத்தான இயற்பியல் வடிவியல் பண்புகளைப் பயன்படுத்துகிறது கதிர்வீச்சு திசையன் சேகரிப்பாளரை அடைவதற்கு முன்பே கடந்து செல்ல வேண்டும் மற்றும் உறிஞ்சுதல் அளவு அல்லது ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு எனவே இந்த காற்று வெகுஜன குணகம் ஒரு முக்கியமான குணகம் ஆகும் இது ஒப்பிடுவதற்கான அளவுருவாகப் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு அளவுகோல் அளவுருவாகும் இது நிலையான பேனல்களின் கீழ் பல்வேறு பேனல்களை ஒப்பிட பயன்படுகிறது ஸ்பெக்ட்ரல் தரவை ஒப்பிடுவதற்கும் அல்லது சில நிலையான காற்று வெகுஜனங்களில் செய்யப்படும் பல்வேறு நபர்களின் பல்வேறு அளவீடுகளின் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு தரவுகளிலிருந்து ஒப்பிடுவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது காற்று வெகுஜன குணகத்தை எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதையும் அது எவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகிறது என்பதையும் இப்போது பார்ப்போம் இப்போது இந்த படத்தை கருத்தில் கொள்வோம் இந்த வட்டத்தை நான் கண்டுபிடிக்கும் இந்த கர்சரில் நான் காண்பிக்கும் இந்த படம் பூமியின் மேற்பரப்பு மற்றும் நான் இப்போது கண்டுபிடித்து வரும் இந்த இரண்டாவது செறிவு வட்டம் வளிமண்டலத்தின் எல்லை அதையும் தாண்டி வெளிப்புற வளிமண்டலம் இலவச இடம் மற்றும் சாம்பல் நிழல் பகுதி வளிமண்டலம் இப்போது பூமியின் மையத்தில் இருந்து வட்டி புள்ளியைக் கடந்து செல்லும் இந்த சிவப்புக் கோடு உள்ளது இது நேராக மேலே செல்லும் பகுதி இது உண்மையில் இந்த init அச்சு மற்றும் சூரியனின் மையத்திலிருந்து வலதுபுறம் மற்றொரு கோடு உள்ளது வட்டி புள்ளி இது வட்டாரம் மற்றும் இது உண்மையில் தனிமைப்படுத்தும் கோடு எனவே இந்த விதிமுறைகளை நாங்கள் அறிவோம் இதைப் பயன்படுத்தி காற்று வெகுஜன குணகம் என்றால் என்ன என்பதை வரையறுக்க முயற்சிப்போம் மேலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு காற்று வெகுஜனத்தை கணக்கிட முடியுமா என்று பார்ப்போம் இப்போது இது உச்சநிலை அச்சு Z மற்றும் இந்த வெள்ளை நிற வட்டம் பூமி மற்றும் இந்த நிழல் பகுதி வளிமண்டலம் மற்றும் இந்த கோணம் φ அட்சரேகை மற்றும் இந்த கோணம் உச்ச கோணம் θz ஆகும் இப்போது இரண்டு தூர நீளத்தை வரையறுக்க முயற்சிப்போம் ஒரு நீளம் இங்கே இந்த கர்சரின் இயக்கத்துடன் பூமியின் மேற்பரப்பில் இருந்து கடல் மட்டத்தில் உச்ச மட்டத்தில் ஜெனித் அச்சுடன் வெளிப்புற வளிமண்டலம் வரை உள்ளது இது ஒரு குறிப்பு நீளம் மற்றும் ஒற்றுமை மூலம் அதைக் குறிப்போம் இப்போது மற்ற நீளம் இந்த நீளம் இது கடல் மட்டத்தில் அந்த இடத்திலிருந்து தொடங்கி இந்த பாதையில் வளிமண்டலம் வழியாகச் சென்று இந்த இடத்தில் வெளிப்புற வளிமண்டலத்தை வெட்டி சூரியனின் மையத்தை நோக்கி செல்கிறது இப்போது இந்த நீளம் ஒரு நீண்ட நீளம் மற்றும் அடிப்படையில் ஹைப்போடென்யூஸ் ஆகும் இதை எல் லோயர் கேஸ் எல் என்று வரையறுப்போம் இப்போது காற்று வெகுஜன குணகத்திற்கான அறிக்கையை எழுதுவோம் முதலில் அந்த அறிக்கையை எழுதுகிறேன் வளிமண்டலத்தின் வழியாக இன்சோலேஷனின் நேரடி ஆப்டிகல் பாதை நீளத்தை காற்று வெகுஜன குணகம் வரையறுக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் இந்த காற்று வெகுஜன குணகம் நேரடி ஒளியியல் பாதை நீளத்தை வரையறுக்கிறது இது இன்சோலேஷனின் நேரடி ஆப்டிகல் பாதை நீளம் இன்சோலேஷன் இது இன்சோலேஷன் கோடு இன்சோலேஷன் திசையன் இந்த வரியுடன் உள்ளது சேகரிப்பாளருக்கு இந்த நேரடி ஆப்டிகல் பாதை நீளம் என்ன இப்போது அது உண்மையில் காற்று நிறை குணகத்தால் வரையறுக்கப்படுகிறது இப்போது இது எப்போதும் குறிப்பிடப்படுகிறது இந்த அறிக்கையின் கட்டுப்பாடு எப்போதும் இந்த உச்ச அச்சு நீளத்தைக் குறிக்கும் எனவே இது கடல் மட்டத்தில் அமைந்துள்ள அடிவான விமானத்திற்கு இயல்பான உச்சநிலை பாதை நீளத்துடன் தொடர்புடையதாக வெளிப்படுத்தப்படுகிறது இது வரையறை இதை அறிந்தால் இப்போது காற்று நிறை என்பது காற்றின் நிறை மற்றும் ஒரு குணகம் l AML ஆகியவற்றின் குறியீடாகும் என்று சொல்லலாம் காற்று வெகுஜன குணகம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது எனவே l உண்மையில் முக்கோணவியலில் இருந்து பெறப்பட்டால் l உண்மையில் ஹைப்போடென்யூஸ் ஆகும் இது வலது கோண முக்கோணத்தின் பக்கங்களில் ஒன்றாகும் θz என்பது கோணம் எனவே cos θz 1 l அல்லது l 1 cos θz ஆகும் இது செகண்ட் θz ஐத் தவிர வேறில்லை இப்போது காற்று நிறை 1 காற்று நிறை 1 என்றால் l 1 க்கு சமம் z 0 டிகிரி இருக்கும்போது நிகழ்கிறது இதன் பொருள் என்னவென்றால் θz பூஜ்ஜிய பட்டம் இந்த இன்சோலேஷன் கோடு உச்சநிலை அச்சுக்கு ஏற்ப உள்ளது அதாவது இது அந்த நேரத்தில் நேரடியாக மேல்நோக்கி இன்சோலேஷன் திசையன் வளிமண்டலத்தின் வழியாக குறைந்தபட்ச தூரத்தை கடந்து செல்கிறது அதுவே குறிப்பு தூரம் ஆனால் பொதுவாக அது நடக்காது காற்று நிறை நீளம் பாதை நீளம் குறைந்தபட்ச தூரத்தை விட அதிகம் தரநிலை AM1 அல்ல தரநிலை AM1 5 ஆகும் இது சுமார் 48 20 ஆகும் நாங்கள் பின்னர் வருவோம் Θz 600 ஆக இருக்கும்போது இப்போது AM2 ஏற்படுகிறது ஆகவே தீட்டா 600 ஆக இருக்கும்போது cos θ இது 0 5 l 2 அதனால்தான் இதை AM2 என்று அழைக்கவும் எனவே இந்த சின்னத்தை நீங்கள் காணும் தருணத்தில் இந்த காற்று நிறை குணக சின்னம் இது போன்ற உங்களுக்குத் தெரியும் உச்சநிலை கோணம் 600 ஆகும் எனவே இந்த AM குணகங்கள் மிகவும் பிரபலமானவை மற்றும் வரையறைகளாகவும் பல இடங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன உண்மையில் பி வி ஒளிமின்னழுத்த பேனல் தரவுத்தாள்களில் கூட காற்று வெகுஜன அளவுரு படத்தில் வருவதைக் காண்பீர்கள் ஏனெனில் அவை அதை ஒரு அளவுகோலாகப் பயன்படுத்துகின்றன பி வி பேனல்களை ஒப்பிடுகையில் இது ஸ்பெக்ட்ரல் ஆய்வுகளுக்கான ஒரு அளவுகோலாகப் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக பல்வேறு இடங்களிலிருந்து பெறப்பட்ட ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு தரவை ஒப்பிடும் போது AM0 என்றால் என்ன AM0 பொதுவாக இலவச இடத்தில் பாதை நீளத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது வளிமண்டலம் இல்லாத போது எனவே வளிமண்டல விழிப்புணர்வு அல்லது உறிஞ்சுதல் இல்லாத அனைத்து கூடுதல் நிலப்பரப்பு இன்சோலேஷன் திசையன்களுக்கும் AM0 பயன்படுத்தப்படுகிறது நமக்குத் தெரிந்த AM1 உச்சநிலையானது உச்ச அச்சில் இருக்கும்போது உச்சத்தில் உள்ளது 1 θz ஐ குறிக்கிறது ஜெனித் கோணம் 250 ஆகும் AM1 5 என்பது ஜெனித் கோணத்தில் θ 48 20 ஐ குறிக்கிறது ஆனால் கவனிக்க வேண்டியது நிலையானது என்ன தரநிலை 20 க்கு சமமாக இருக்கும் இந்த AM1 5 காற்று வெகுஜனத்திற்கான தரமாகும் இது பி வி பேனல்களை ஒப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் நிலையான முள் பெஞ்ச்மார்க் ஆகும் வரையப்பட்ட பின்வரும் இன்சோலேஷன் கோட்டைக் கவனியுங்கள் சூரியனின் நிலை மற்றும் இது போன்ற மற்றொரு சூரிய நிலை பார் இவை வடக்கு அரைக்கோளத்திற்கான நிலைகள் இந்த சூரியனின் நிலை வடக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ள இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு குளிர்காலமாக இருக்கும் எனவே சூரியன் டிராபிக் ஆஃப் கேன்சரிலிருந்து கீழ் குறைந்த டிராபிக் ஆஃப் மகரத்திலிருந்து நகர்ந்து பின்னர் மீண்டும் மேலே செல்கிறது எனவே சூரியன் நகரும்போது பாதையின் நீளம் மாறுபடுகிறது அதாவது அது வளிமண்டலத்தின் வழியாக வேறுபட்ட பாதை நீளங்களுடன் பயணிக்கிறது எனவே ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வேறுபட்ட விழிப்புணர்வு காரணிகள் இருக்கும் எனவே இங்கே θz இன் சில மதிப்பில் பாதை நீளம் என்று நீங்கள் கூறலாம் இந்த பாதை நீளம் வருடத்தில் வேறு நேரம் மற்றும் இது மகரத்தின் தலைப்புக்கு அருகில் அல்லது இன்னும் அருகில் இருக்கும்போது பாதை நீளம் எனவே இந்த கோணம் இது 48 20 48 20 ஜெனித் கோணம் காற்று வெகுஜன தரமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது வடக்கு அட்சரேகைகள் மற்றும் தெற்கு அட்சரேகைகளில் மிதமான மண்டலங்களில் நிகழும் பெரும்பாலான நிலப்பரப்புகளுக்கு பொருந்தும் காற்று வெகுஜனத்தின் இந்த தலைப்பை நாம் மூடுவதற்கு முன்பு இன்னும் ஒரு புள்ளி இந்த காற்று நிறை நான் இதை AM என்று அழைப்பேன் இதன் அடிப்படையில் என்னவென்றால் வரையறையின்படி காற்று வெகுஜனத்தின் பெரும்பகுதி கடல் மட்டம் வரையிலான பாதை நீளத்திற்கானது இருப்பினும் பூமியின் மேற்பரப்பில் இடங்களின் உயரங்கள் வேறுபடுகின்றன கடல் மட்டத்தில் சில இடங்கள் உள்ளன மற்றும் மலைகளின் மேல் சில இடங்கள் உள்ளன கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள இடத்தின் உயரத்தை நீங்கள் எவ்வாறு கவனித்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அட்சரேகையை கொடுத்தால் அது பெரும்பாலும் அந்த குறிப்பிட்ட இடத்தின் உயரம் பிரதிபலிக்காத உச்ச கோணத்தின் அடிப்படையில் இருக்கும் இருப்பினும் இடத்தின் உயரத்தைப் பொறுத்து பாதை நீளம் மாறுபடும் எனவே பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒரு அளவீடு AMl ஆகும் அங்கு l நட்சத்திரம் l இன் மாற்றியமைக்கப்பட்ட மதிப்பு மற்றும் அது P ஆல் P0 ஆல் l க்கு வழங்கப்படுகிறது அங்கு P என்பது உயரமான உயரத்தில் இருக்கும் இடத்தில் அழுத்தம் என்று சொல்லலாம் மற்றும் P0 கடல் மட்டத்தில் அழுத்தம் எனவே அந்த இடம் கடல் மட்டத்தில் இருந்தால் P மற்றும் P0 ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே l நட்சத்திரம் l மற்றும் வழக்கமான வழக்கமான காரணி குணகம் நன்றாக இருக்கும் வழக்கில் இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து ஒரு உயரத்தில் உள்ளது மற்றும் அழுத்தம் குறைவாக உள்ளது எனவே இந்த காரணி 1 க்கும் குறைவான மதிப்பு எனவே l நட்சத்திரம் l ஐ விட குறைவாக இருக்கும் எனவே உயரத்தின் இடத்தின் ஒளியியல் பாதை நீளம் கடல் மட்டத்தில் இருக்கும் இடத்தை விட குறைவாக இருங்கள் எனவே இந்த திருத்தம் காரணி எடுக்கப்படலாம் மற்றும் இது பொதுவாக கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள இடங்களை உரையாற்ற பயன்படுகிறது